வணக்கம் பொறியியல் கணிதம் I மற்றும் இன்றைய விரிவுரைகளுக்கு வரவேற்கிறோம் இது விரிவுரை எண் 9 மற்றும் நாம் பல மாறிகளின் செயல்பாடுகளின் பகுதி வழித்தோன்றல்கள் பற்றி பேச இருக்கிறோம் எனவே பகுதி வழித்தோன்றல் என்றால் என்ன இது மற்ற அனைத்து சுயாதீன மாறிகளையும் நிலையாக வைத்திருக்கும் போது சுயாதீன மாறிகளில் ஒன்றைப் பொறுத்து பல மாறிகளின் செயல்பாட்டின் வழக்கமான வழித்தோன்றல் ஆகும் எனவே இங்கே எழுதப்பட்டபடி இது ஒரு வழக்கமான வழித்தோன்றல் ஆகும் நாம் மற்ற சுயாதீன மாறிகளை மாறிகளாக மாறிலியாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மாறியைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட வகைக்கூறை எடுத்துக் கொள்ள வேண்டும் இது அந்த மாறியைப் பொறுத்து பகுதி வழித்தோன்றல் என்று அழைக்கப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக எங்களிடம் ஒரு செயல்பாடு z உள்ளது இது fx y மற்றும் x y சில டொமைன் R2 க்கு சொந்தமானது மற்றும் z∈R மெய்யான வரி எனவே ஒரு புள்ளி x0 y0 யில் x தொடர்பாக இந்த பகுதி வகைக்குறிப்பு f ஐ fxx0 y0 யும் குறிக்கிறது இது வழக்கமான முன் நாம் கூறியது போல் வரையறுக்கப்படுகிற வழித்தோன்றல் ஆகும் எனவே நாம் x ஐ பொறுத்து இங்கே வழித்தோன்றலை எடுக்கிறோம் எனவே வரம்பு டெல்டா எக்ஸ் வரம்பிடப்பட்ட வழித்தோன்றலின் அடிப்படை வரையறை 0 க்கு செல்கிறது பின்னர் நாம் இங்கே x0 ல் ஒரு அதிகரிப்பு செய்வோம் எனவே x0Δx இது x இன் அதிகரிப்பு ஆகும் ஏனென்றால் நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல்களை எடுத்துக்கொள்கிறோம் எனவே இங்கே x0Δx பின்னர் y0 நாம் y0 ஐ மாற்றவில்லை எனவே அது புள்ளி y0 யில் உள்ளது எனவே y0 அப்படியே இருக்கும் மற்றும் x0y0 ல் செயல்பாடு மதிப்பு கழிக்க மற்றும் Δx ஆல் வகுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த வரம்பு இருந்தால் இந்த கட்டத்தில் x பொறுத்து புள்ளி x0y0 ல் ஒரு பகுதி வழித்தோன்றல் என்று அழைக்கிறோம் மற்றும் இது x0y0ல் fx ஆல் குறிப்க்கப்பட்டுள்ளது அல்லது x0y0 ல் டெல்டா f ஓவர் Δx அதனால் தான் நாம் இந்த செயல்பாட்டில் இதை வைத்துள்ளோம் நாம் இந்த y0 ஐ மாறிலியாக வைத்து மற்றும் இந்த வழக்கமான பங்குகள் எடுத்து இந்த செயல்பாட்டை இங்கே நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே இப்போது இது இங்கே x செயல்பாடு ஏனென்றால் நாம் y0 போன்ற மாற்றாக செயல்பாட்டில் இடுகிறோம் பின்னர் இந்த ஒரு மாறி x ல் ஒரு செயல்பாடு ஆக பின்னர் நாம் x பொறுத்து வழித்தோன்றல் எடுக்க முடியும் பின்னர் நாம் x சமமாக x0 ஐ மாற்ற முடியும் எனவே அங்கு எழுதப்பட்டபடி அது x பொறுத்து ஒரு வழக்கமான வழித்தோன்றல் ஆகும் இங்கே போலவே நாம் வழக்கமான வழித்தோன்றல் x ன் செயல்பாடு இந்த செயல்பாட்டின் ddx பயன்படுத்தவேண்டும் ஏனெனில் நாம் இந்த y இன் நிலையான மதிப்பை yy0 என மாற்றியுள்ளோம் ஏனெனில் இதேபோல் புள்ளி x0y0யில் f ன் பங்கு மற்றும் இப்போது நாம் y தொடர்பாக பங்கு எடுத்துள்ளோம் எனவே அந்த அடிப்படை வரையறையில் இப்போது நாம் y0 ஆர்க்யூமென்ட்டில் ஒரு அதிகரிப்பை செய்வோம் எனவே இங்கே y0y மற்றும் மைனஸ் x0y0 ல் செயல்பாடு f இன் மதிப்பு டிவைடட்பை இங்கே Δy மீண்டும் இந்த வரம்பு இருந்தால் பகுதி வழித்தோன்றல் உள்ளது என்று நாம் அழைக்கிறோம் இது x0 y0 ல் fyx0 y0 ஓவர் டெல் f ஓவர் டெல் y என்ற குறிப்பாகும் மீண்டும் நாம் இந்த x0 ஐ சரி செய்து பின்னர் நாம் ஒரு மாறி y ல் ஒரு செயல்பாடு இந்த செயல்பாடு போன்று எடுக்க வேண்டும் பின்னர் நாம் y பொறுத்து y ல் y0 சமம் என்ற இந்த வழக்கமான வழித்தோன்றல் பின்னர் எடுக்க முடியும் எனவே இது புள்ளி x0 y0 யில் y பொறுத்து பகுதி வழித்தோன்றலாக இருக்கும் எனவே நாம் இந்த முப்பரிமாண தளம் கருதும் போது பகுதி வழித்தோன்றலின் வடிவியல் விளக்கம் வரும் எனவே x அச்சு y அச்சு பின்னர் நமக்கு அங்கு z அச்சு மற்றும் சில மேற்பரப்பில் நம் செயல்பாடு zfx y ல் வேண்டும் எனவே மேற்பரப்பு இந்த செயல்பாட்டின் மூலம் குறிக்கப்படுகிறது எனவே நாம் இங்கே ஒரு மேற்பரப்பை ஒரு தளம் yy0 மூலம் வெட்டினால் இப்போது இந்த தளம் yy0 இது y அச்சு எனவே இங்கே நமக்கு yy0 புள்ளி y அச்சில் கிடைக்கிறது இந்த தளம் yy0 உள்ளது எனவே இங்கே y ன் அனைத்து மதிப்புகளுக்கும் y0 எனவும் மற்றொன்று மாறிலியாகவும் உள்ளது எனவே இங்கே நமக்கு இந்த yy0 தளம் உள்ளது நாம் இந்த மேற்பரப்பை வெட்டினால் நமக்கு இந்த தளம் மற்றும் மேற்பரப்பில் இங்கே குறுக்கீடு ஒரு வளைவு உள்ளது என இங்கே நாம் பார்க்க முடியும் எனவே இப்போது நாம் எடுத்துக்காட்டாக இங்கே இந்த வளைவில் ஒரு புள்ளி x0 y0 எடுத்தோமானால் மற்றும் நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் பற்றி பேசுகிறோம் என்று பொருள் பின்னர் இந்த புள்ளி x0y0யில் இந்த வளைவில் தொடுகோடு வரைந்தால் நாம் இங்கே x அச்சில் இருந்து கோணத்தையும் x0 y0 ல் இந்த கோணத்தின் தொடுகோடு x பொறுத்து f ன் பகுதி வழித்தோன்றல் ஆகும் எனவே ஒரு மாறியின் செயல்பாட்டிற்கு நாம் கொண்டிருக்கும் அதே வரையறை அதே வடிவியல் விளக்கம் தான் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நாம் இந்த y சரி செய்திருக்கிறோம் எனவே yy0 நாம் இந்த மேற்பரப்பில் அல்லது இந்த தளம் மூலம் இந்த தளத்தை வெட்டினால் பின்னர் நமக்கு ஒரு வளைவு கிடைக்கும் பின்னர் நாம் மீண்டும் ஒரு பரிமாண வழக்கில் மீண்டும் சென்றால் மற்றும் வடிவியல் விளக்கம் இந்த தீட்டாவின் தொடுகோடு இந்த கட்டத்தில் புள்ளி x0 y0 ல் x ஐ பொறுத்து f ன் பகுதி வழித்தோன்றல் சமமாக உள்ளது என்பது தான் பிரச்சனைக்கு வரும் புள்ளி x0 யில் டெல் f ஓவர் டெல் x மதிப்பு கண்டுபிடிக்க இது செயல்பாட்டின் ஒரு பொதுவான புள்ளியாகும் இது முதல் கொள்கையிலிருந்து fxyye x ஆகும் எனவே முந்தைய ஸ்லைடில் நாம் விவாதித்த வரையறையை ஒரு பொது புள்ளி x y யில் இந்த ∂f∂x மற்றும் ∂f∂y கணக்கிட பயன்படுத்துவோம் எனவே வரையறை என்ன ஒரு புள்ளி x y யில் ∂f∂x எனவே நாம் இங்கே ஒரு பொதுவான புள்ளி x yயை எடுத்துள்ளோம் எனவே வரையறை நமக்கு x ல் ஒரு அதிகரிப்பு செய்ய வேண்டும் என சொல்கிறது ஏனெனில் நாம் x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் பற்றி பேசுகிறோம் எனவே xΔx மற்றும் y மைனஸ் x y இல் செயல்பாடு மதிப்பு எனவே fx y மற்றும் டிவைடட்பை இந்த அதிகரிப்பு Δx மற்றும் பின்னர் x→0 எடுத்து எனவே நாம் இந்த செயல்பாட்டை எடுக்க வேண்டும் இது fx yye x எனவே இந்த வழக்கில் இந்த Δx y எனவே அது y ஆக மாறும் மற்றும் x பதிலாக நமக்கு xx கிடைக்கும் எனவே e மற்றும் x க்கு நாம் xx மைனஸ் x y இல் செயல்பாடு மதிப்பு கிடைக்கும் இது ye x செயல்பாடு தன்னை மற்றும் டிவைடட் பை Δx ஆகும் எனவே இப்போது நாம் இங்கே பார்த்தால் ye x மற்றும் ye x பொதுவானது எனவே நாம் ye x ஐ வெளியே எடுத்துக் கொள்ளலாம் எனவே இங்கே என்ன இருக்கும் e x பின்னர் −1 ஏனெனில் ye x ஐ இந்த இரண்டு உறுப்பிலிருந்தும் பொதுவானதாக நாம் எடுத்துக் கொண்டுள்ளோம் பின்னர் அங்கு Δx மூலம் நாம் வகுக்கிறோம் இப்போது நீங்கள் இந்த வரம்பை கணக்கிட்டால் ஏனென்றால் நாம் பார்க்கும் போது Δx 0 க்கு செல்கிறது இந்தe0இது 1 மைனஸ் 1 00 வடிவம் எனவே இந்த வரம்பு e x போன்றதாக இருக்கும் என்று கூறும் விதியைப் பயன்படுத்தலாம் இது இந்த e x மற்றும் இங்கே வழித்தோன்றல் வெறும் 1 இருக்கும் எனவே Δx 0 க்கு செல்லும் போது எனவே இந்த வரம்பு −1 ஆக போகிறது எனவே இந்த வழக்கில் இங்கே வழித்தோன்றல் −1 மற்றும் யு y e x எனவே ye x இப்போது y தொடர்பாக பகுதி வழித்தோன்றலுக்கு எனவே நம் வரையறை இப்போது மாறும் எனவே x அப்படியே இருக்கும் அவை y ஐ அதிகரிக்கும் எனவே Δy மூலம் வகுக்கப்பட்ட yy மற்றும் fx y எனவே இப்போது செயல்பாட்டில் இந்த பதிலீடு எனவே நாம் yy மற்றும் e x மைனஸ் செயல்பாடு y ex மற்றும் இந்த டிவைடெட் பை Δy எனவே மீண்டும் இங்கே y e பவர் கழித்தல் x என்பது பொதுவான உறுப்பு y e x ஆகும் இங்கேயும் நமக்கு y e x கிடைக்கிறது எனவே என்ன மீதமுள்ளது e வரம்பு y 0 க்கு செல்கிறது மற்றும் e x நமக்கு இருக்கிறது எனவே இங்கே நமக்கு y e x வேண்டும் இது ரத்து செய்யப்படுகிறது எனவே y e x மற்றும் மைனஸ் y e x ரத்து செய்யப்படுகிறது பின்னர் நமக்கு ye xy வேண்டும் எனவே Δy ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நமக்கு e x மட்டுமே கிடைக்கும் எனவே போதுவாக எடுக்க தேவை இல்லை ஏனெனில் y e x இது மற்றும் இங்கே நமக்கு மைனஸ் y e x இருக்கிறது அதுவும் அதே உறுப்பு எனவே அது அடிப்படையில் ரத்து செய்யப்படுகிறது பின்னர் நமக்கு இங்கே y e x உறுப்பு வேண்டும் Δy மற்றும் இந்த Δy மற்றும் Δy மூலம் வகுக்கப்பட்ட உறுப்பு ரத்து செய்யப்படும் எனவே நமக்கு e x கிடைக்கும் இங்கு Δy உறுப்பு இல்லை எனவே இது வெறும் e x எனவே நாம் என்ன பார்க்க முடியும் எனவே இது பகுதி வழித்தோன்றல்களின் அடிப்படை வரையறை அல்லது அடிப்படை வரையறையைப் பயன்படுத்தி இருந்தது x ஐ பொறுத்தவரை இங்கே பங்குகள் கிடைத்தது அது மைனஸ் y e x மற்றும் y பொறுத்தவரை அது e x ஆக இருந்தது இதை நாம் நேரடியாகக் கணக்கிடலாம் ஏனெனில் இந்த செயல்பாடு fx y என வழங்கப்படுகிறது இது y e x க்கு சமம் மற்றும் புள்ளி x y யில் x ஐ பொறுத்து பகுதி வழித்தோன்றல் இருக்கிறது எனவே இங்கே நீங்கள் y ஐ மாறிலியாக வைத்து y ஐ மாறிலியாக கருதி மற்றும் வழக்கமான வழித்தோன்றலை எடுத்துக்கொண்டால் எனவே y அப்படியே இருக்கும் மற்றும் e x இன் வழித்தோன்றல் e x இருக்கும் எனவே நாம் ஏற்கனவே இங்கே பார்த்த x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் ye x அதே நாம் y பொறுத்து பகுதி வழித்தோன்றல் பெற முடியும் எனவே நாம் இங்கே y பொறுத்து பகுதி வழித்தோன்றல் எடுத்தோம் என்றால் இந்த இப்போது x ஐ மாறிலியாக கருதப்படும் எனவே e பவர் மைனஸ் x நிலையானதாக கருதப்படும் பின்னர் பகுதி வழித்தோன்றலை y தொடர்பாக எடுக்கும்போது எனவே இது 1 ஆக இருக்கும் பின்னர் நமக்கு e x கிடைக்கும் எனவே மீண்டும் நாம் பெறுகிறோம் எனவே நாம் நேரடியாக வழக்கமான வரையறை அல்லது வழக்கமான மற்ற மாறி வைத்து பங்குகள் ஒரு அறியப்பட்ட இருப்புக்கள் பயன்படுத்தி மற்ற மாறியை மாறிலியாக கொண்டு கணக்கிட முடியும் சரி எனவே அடுத்து எனவே பகுதி வழித்தோன்றல்கள் மற்றும் தொடர்ச்சி இடையே உள்ள உறவு என்ன நாம் ஏற்கனவே முந்தைய விரிவுரையில் விவாதித்துள்ளோம் வரம்புகள் மற்றும் தொடர்ச்சி எனவே ஒரு செயல்பாட்டில் பகுதி வழித்தோன்றல் இருக்க முடியும் என்றால் அது ஒரு சுவாரஸ்யமான முடிவு எனவே ஒரு செயல்பாடு இல்லாமல் அல்லது ஒரு புள்ளி x மற்றும் y யில் இரண்டும் பொறுத்து பகுதி வழித்தோன்றல் இருக்க முடியும் என்றால் அங்கு தொடர்ச்சி இல்லாமல் போகும் எனவே இந்த வழக்கில் பகுதி வழித்தோன்றல்கள் இருப்பதற்கு நமக்கு தொடர்ச்சி தேவையில்லை வழக்கமான வழித்தோன்றல்களைப் பற்றி நாம் பேசும்போது தொடர்ச்சி என்பது வேறுபாட்டிற்கு இருக்க வேண்டும் ஆனால் அது இதுவரை நாம் வேறுபாடு அல்லது ஒற்றை மாறியின் ஒற்றை செயல்பாடுகளைப் பொறுத்தவரை அங்கு வழித்தோன்றல்களைப் பெறுதல் என்று அழைத்தோம் செயல்பாட்டின் தொடர்ச்சி தேவை ஆனால் இந்த வழக்கில் ஒரு செயல்பாடு தொடர்ந்து இல்லாமல் ஒரு புள்ளியில் x மற்றும் y இரண்டும் பொறுத்து பகுதி பங்குகள் இருக்க முடியும் மறுபுறம் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு பகுதி வழித்தோன்றல்களைக் கொண்டிருக்காது எனவே வேறு வழியில் நமக்கு ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு இருக்க முடியும் ஆனால் அது பகுதி வழித்தோன்றல் இல்லாமல் இருக்கலாம் எனவே எதுவும் சாத்தியம் மற்றும் நாம் இப்போது சரிபார்க்க இந்த செயல்பாடு தொடர்ச்சியானது என்று காட்டுகிறது இது இந்த உதாரணத்தில் இப்போது பார்ப்போம் ஆனால் அதன் பகுதி பங்குகள் இல்லை எனவே செயல்பாடு தொடர்ச்சியானது என்பதைக் காட்டும் ஒரு உதாரணம் ஆனால் பகுதி வழித்தோன்றல்கள் இரண்டுக்கும் பகுதி வழித்தோன்றல்கள் 0 0 இல் இல்லை எனவே தொடர்ச்சியை 0 0 இல் சரிபார்ப்போம் எனவே இந்த செயல்பாடு இங்கே உள்ளது fxyxysin 1xy xy≠0 0elsewhere நமக்கு வரம்பு x y 0 0 க்கு சென்றால் இந்த செயல்பாடு fx y ன் இந்த வரம்பு 0 என்று தொடர்ச்சி என காட்ட வேண்டும் இந்த வரம்பு 0 என்றால் செயல்பாடு மதிப்பு நமக்கு 0 0 ல் இங்கே ஒரு 0 ஆக பார்த்திருக்கிறோம் எனவே இந்த வரம்பு செயல்பாடு தொடர்ச்சியானதை விட செயல்பாடு மதிப்புக்கு சமம் என்பதை நாம் காண்பிப்போம் எடுத்துக்காட்டாக டெல்டா எப்சிலான் வரையறையைப் பயன்படுத்தலாம் அல்லது முந்தைய விரிவுரையில் செய்ததைப் போலவே நேரடியாகவும் செய்யலாம் எனவே எப்சிலான் டெல்டாவின் நிலையான வரையறைமூலம் செல்லலாம் எனவே இங்கே fx y மைனஸ் இந்த 0 செயல்பாடு மதிப்பு இந்த வித்தியாசத்திற்கு சமம் எனவே இங்கே அதாவது செயல்பாட்டில் xysin 1xy உள்ளது நமக்கு sin அந்த 1 ஆல் கட்டுப்படுத்தப்பட்டது என்று தெரியும் எனவே நாம் இந்த x ஐ பிளஸ் xy விட குறைவாக எழுத முடியும் எனவே இது 1 ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே இது இந்த ஒன்று மற்றும் மீண்டும் ஒரு பெரிய அளவு இருக்கும் நமக்கு இதன் விளைவாக முக்கோண சமத்துவமின்மை தெரியும் என்று xy ன் முழுமையான மதிப்பு xy க்கு குறைவாகவும் சமமாகவும் இருக்கும் என்று இப்போது நாம் இந்த xy க்கு பதிலாக அல்லது அக்கம் அடிப்படையில் xy இந்த முழுமையான மதிப்பு மதிப்பிட இங்கே ஒரு கணக்கீடு செய்வோம் உங்களுக்கு நினைவில் இருந்தால் நாம் δ மற்றும் ε உறவு பெற முடியும் என்று அக்கம் அடிப்படையில் இந்த சமத்துவமின்மையை அமைக்க வேண்டும் எனவே இங்கே நாம் இந்த முழுமையான மதிப்பு கருத்தில் கொண்டால் x கழித்தல் முழு சதுர மதிப்பு இந்த ஒரு முழு வர்க்க உறுப்பு ஏனெனில் இது எப்போதும் நேர்மறை யாக இருக்கும் பின்னர் நாம் இங்கே x வர்க்கம் பிளஸ் y வர்க்கம் வேண்டும் மற்றும் இந்த மைனஸ் 2 மடங்கு y ன் முழுமையான மதிப்பு இருக்கும் x மைனஸ் y ன் முழுமையான மதிப்பு இதை நான் வலது பக்கத்தில் கொண்டு வர முடியும் எனவே வலது பக்கம் x இன் 2 முழுமையான மதிப்பு மற்றும் y இன் முழுமையான மதிப்பு ஆக மாறும் இப்போது நான் இந்த இரு பக்கங்களையும் சேர்த்தால் x2y2 எனவே இங்கே அது 2x2y2 மற்றும் வலது பக்கமாக x2y2 என மாறும் அது மற்றும் இந்த பிளஸ் 2 முறை x மற்றும் y இந்த வலது பக்கத்தில் நாம் |x| |y| ஹோல் ஸ்கொயர் என எழுத முடியும் மற்றும் இடது கை பக்கம் ஒரு 2x2y2 இப்போது நாம் இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும் எனவே இது ஒரு 2x2y2 ஆக மாறும் இது xyக்கு சமமாக அல்லது குறைவாக உள்ளது இது வேறு வழி எனவே இது அதிகமாக சமமாக உள்ளது ஏனென்றால் இங்கே அது அதிகமாக இருந்தது எனவே இது பெரியது இது இந்த xy க்கு அதிகமாக அல்லது சமமாக உள்ளது எனவே இப்போது நாம் இங்கே இந்த உறுப்பை xy2x2y2 என மாற்றமுடியும் எனவே நாம் அதை செய்வோம் ஒரு 2x2y2 மற்றும் இப்போது இங்கே நாம் இந்த 0 0 புள்ளியின் சுற்றுப்புறத்தை வைத்திருக்கிறோம் அதை நாம் வால் பிணைக்க முடியும் எனவே அந்த சமத்துவமின்மையை நாங்கள் நெய்பர்ஹுட்டிற்கு பயன்படுத்தலாம் பின்னர் நமக்கு ஒரு 2δ வேண்டும் இப்போது நோக்கம் யாதெனில் fx yன டிபிரான்ஸ் மைனஸ் 0 ε விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே இது இப்போது ε விட குறைவாக உள்ளது நீங்கள் செய்தால் δ மற்றும் ε இடையிலான உறவை நாம் பெறுவோம் எனவே இங்கே இந்த δ தேர்ந்தெடுப்பது இங்கே ε ஐ ஒரு 2 ன் ஸ்கொயர் ரூட்டின் மூலம் ε கொடுக்கப்படுகிறது பின்னர் இந்த உறவால் இந்த δஐ காணலாம் ε டிவைடெட் பை ஸ்கொயர் ரூட் 2 இந்த வேறுபாடு ஐ விட சிரியதாகும் இந்த நெய்பர்த்துட்டிலிருந்து நாம் x y தேர்வு செய்யும் போதெல்லாம் அதாவது 0 0 புள்ளியின் நெய்பர்ஹுட் இருக்கும் போதெல்லாம் இந்த வித்தியாசம் ε விட குறைவாக உள்ளது எனவே கொடுக்கப்பட்ட எண் இங்கே xysin 1xy உள்ள ஒரு செயல்பாட்டின் வரம்பு என்பதை நிரூபிக்க இது εδ அணுகுமுறையாகும் எனவே இந்த 0 இந்த fx y செயல்பாட்டின் வரம்பு என்று நாம் பார்த்தோம் எனவே அந்த வழக்கில் நாம் தொடர்ச்சியை நிரூபித்துள்ளோம் எனவே இது fx y தொடர்ச்சியானது என்பதைக் குறிக்கிறது அடுத்ததாக 0 0 புள்ளிகளில் உள்ள பகுதி வழித்தோன்றல்களுக்கு நகர்வோம் எனவே இந்த செயல்பாடு உள்ளது இப்போது இந்த வரையறையைப் பயன்படுத்தலாம் Δx 0 க்கு செல்கிறது மற்றும் x0x மற்றும் மைனஸ் f ஓவர் x எனவே x0 மற்றும் y0 0 0 என்பதால் எனவே நாம் 0 0 புள்ளியில் வழித்தோன்றல் பற்றி பேசுகிறோம் எனவே இந்த வரம்பு இருந்தால் இந்த வரம்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம் பின்னர் x தொடர்பாக பகுதி வழித்தோன்றல்கள் உள்ளது என கூறுகிறோம் அது இல்லையென்றால் பகுதி வழித்தோன்றல்கள் அல்லது பகுதி வழித்தோன்றல்கள் x பொறுத்து இல்லை என்று கூறுவோம் எனவே இங்கே இந்த வழக்கில் நமக்கு இப்போது வரையறை படி வேண்டும் மற்றும் Δx 0 க்கு செல்கிறது எனவே இது f எனவே இங்கே y என்பது 0 மற்றும் பின்னர் x என்பது Δx என மாற்றப்படும் எனவே நமக்கு Δx மற்றும் sin 1x மற்றும் இந்த 1x உறுப்பு இங்கே உள்ளது எனவே Δx மற்றும் Δx ரத்து செய்யப்படுகிறது பின்னர் இந்த x 0 sin 1x ஐ அணுகுகிற வரம்பை நாம் பெறுகிறோம் மற்றும் Δx 0 ஐ அணுகுகிறது எனவே இந்த வழக்கில் இங்கே நமக்கு இந்த வரம்பு என்ன என்று தெரியாது ஏனெனில் இந்த Δx 0 க்கு செல்லும் போது தவறு திட்டவட்டமானது அல்ல இந்த ஒன்றின் மதிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே அடிப்படையில் இந்த வழக்கில் இந்த வரம்பு இல்லை ஏனென்றால் இது என்ன எண் என்று நமக்குத் தெரியாது எனவே வரம்பு அதாவது x தொடர்பான பகுதி வழித்தோன்றல் இந்த வழக்கில் இல்லை மற்றும் வெளிப்படையாக இதே போன்ற கணக்கிட்டு இந்த வரம்பைப் பெற y அல்லது பகுதி வழித்தோன்றல் தொடர்பாக நாம் செய்ய முடியும் மற்றும் நாம் y தொடர்பாக பகுதி வழித்தோன்றல் இல்லை என்று காண்போம் மற்றொரு பிரச்சினைக்கு நகர்ந்து இப்போது நாம் இந்த செயல்பாட்டைக் காண்பிப்போம் fxyxyx22y2xy≠00 0elsewhere தொடர்ச்சியானது அல்ல ஆனால் அதன் பகுதி பங்குகள் 0 0 இல் உள்ளன முந்தைய பிரச்சனையில் செயல்பாடு தொடர்ந்து இருந்ததை நாம் பார்த்தோம் ஆனால் பகுதி பங்குகள் இல்லை இந்த வழக்கில் செயல்பாடு தொடர்ச்சியானது அல்ல ஆனால் அதன் பகுதி பங்குகள் உள்ளன என்பதை நாம் காண்பிப்போம் இரண்டு பகுதி பங்குகள் உள்ளன எனவே இது ஏன் தொடர்ச்சியானது அல்ல நாம் ymx பாதையைத் தேர்வு செய்தால் பின்னர் ஏனெனில் ymx என்பதை நாம் பார்க்கிறோம் மற்றும் பின்னர் இங்கே கூட ymx எனவே இங்கே x2 இங்கே x2 மற்றும் இங்கே x2 வரும் நமக்கு என்ன கிடைக்கும் எனவே இங்கே நமக்கு x மற்றும் பின்னர் ymx வேண்டும் எனவே நம்மிடம் x22x2m2 உள்ளது பின்னர் x வரம்பு 0 க்கு செல்கிறது எனவே இங்கே x2 இங்கே x2 இங்கே x x2 எனவே நமக்கு இந்த வரம்பு m12m2 m12m2 என்று கிடைக்கும் எனவே இந்த வரம்பு இல்லை ஏனெனில் இது mஐ பொறுத்தது m ன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு இந்த வரம்பின் வெவ்வேறு மதிப்பை நாங்கள் பெறுகிறோம் எனவே இந்த வரம்பு இல்லை மற்றும் செயல்பாடு தொடர்ந்து இல்லை இப்போது செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லை என்றாலும் பகுதி வழித்தோன்றல்களை x மற்றும் y தொடர்பாக கணக்கிட முடியும் என்பதை நாம் காண்பிப்போம் எனவே பகுதி பங்குகள் மீண்டும் வரையறையுடன் இந்த அடிப்படை வரையறையைக் கொண்டுள்ளன இது 0 0 புள்ளிகளில் x0 ஆக மாறுகிறது மற்றும் f0 0 ஓவர் Δx இப்போது x0 எனவே ஒரு ஆர்க்யூமென்ட் 0 y 0 ஆகும் எனவே இந்த பெருக்கல் காரணமாக இது 0 ஆக மாறும் எனவே இங்கே அது 0 மற்றும் பின்னர் f0 0 இது 0 ஆகும் எனவே 0 மைனஸ் 0 ஓவர் Δx Δx என்பது என்னவானாலும் இது 0 நமக்கு இங்கே இந்த வரம்பு மதிப்பு 0 ஆகும் அதாவது x ஐப் பொறுத்தவரை பகுதி வழித்தோன்றல் 0 ஆகும் இப்போது y தொடர்பான பகுதி வழித்தோன்றலை பார்ப்போம் எனவே இந்த வழக்கில் y0Δy மற்றும் x0y ஓவர் Δy வரையறையின்படி இந்த x0y0ஐ பெற்றிருக்கிறோம் நீங்கள் 0ஐ வைக்கிறீர்கள் நாங்கள் 0 0 புள்ளியில் பகுதி பங்குகள் பற்றி பேசுகிறோம் எனவே f0Δy f00Δy மீண்டும் அதே வாதம் ஏனென்றால் இங்கே x 0 மற்றும் x y உறுப்பு நியூமெரேட்டரின் பெருக்கல் விளைவாக இருக்கிறது எனவே இங்கே இதுவும் 0 ஆக மாறும் எனவே இது 0 ஆக மாறும் இது 0 ஆகும் எனவே 0 0Δy இது 0 மற்றும் நமக்கு மீண்டும் இந்த வரம்பு 0 என கிடைத்தது எனவே பகுதி வழித்தோன்றல்கள் இரண்டும் x மற்றும் y தொடர்பாக இருக்கும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பகுதி வழித்தோன்றல்களின் மதிப்பு 0 மற்றும் செயல்பாடு இந்த வழக்கில் தொடர்ச்சியாக இல்லை மற்றொரு பிரச்சனை உள்ளது fxy2x33y3x2y2xy≠00 0elsewhere எனவே நாம் புள்ளி 0 0 ல் fx மற்றும் fyஐ கணக்கிட வேண்டும் எனவே மீண்டும் வரையறையின்படி நம்மிடம் fΔx0 f00Δx க்கு சமமான fx0 0 உள்ளது Δx 0 க்கு செல்கிறது இது x தொடர்பான பகுதி வழித்தோன்றல் ஆகும் எனவே நாம் இப்போது fx0 க்கு பதிலாக வேறொன்றை கொள்வோம் எனவே y 0 ஆக அமைக்கப்படும் அங்கும் 0 மற்றும் நமக்கு 2 முறை இது கிடைக்கும் எனவே y 0 ஆக இருக்கும் போது இவ்வாறு இருக்கும் எனவே இந்த செயல்பாடு 2x ஆக மாறும் வெறுமனே 2x எனவே நமக்கு இந்த ஒரு 2Δx கிடைக்கும் மற்றும் மீண்டும் இங்கே டிவைடட் பை Δx பின்னர் வரம்பு Δx 0க்கு செல்கிறது எனவே Δx ரத்து பெறுகிறது மற்றும் நமக்கு இந்த மதிப்பு 0 என்று கிடைக்கும் எனவே நமக்கு இங்கே மதிப்பு 2 கிடைக்கும் சரி இப்போது நாம் இரண்டாவது fy 0 0ஐ கணக்கிடும் போது நமக்கு மீண்டும் இதே போன்ற நிலைமை வேண்டும் 0 Δy எனவே இந்த முறை Δy அப்படியே இருக்கும் எனவே நமக்கு இங்கே 3 முறை மற்றும் Δy மைனஸ் வேண்டும் இந்த f0 0 0 மற்றும் ஓவர் Δy மற்றும் Δy→0 எனவே இங்கே இது ரத்து செய்யப்படுகிறது மற்றும் நீங்கள் இந்த மதிப்பை 3 ஆகபெறுவீர்கள் எனவே இது இங்கே 3 ஆகும் எனவே நமக்கு இங்கே x பொறுத்து பகுதி வழித்தோன்றல் y பொறுத்து fன் பகுதி வழித்தோன்றல் 3 என வேண்டும் செயல்பாடு தொடர்ச்சியானது மற்றும் பகுதி பங்குகள் இருக்கின்றன ஏனெனில் இந்த வழக்கில் நமக்கு எளிதாக பகுதி பங்குகள் உள்ளன என்று நிரூபிக்க முடியும் மற்றும் நாம் ஏற்கனவே முந்தைய விரிவுரைகளில் இதை செய்துள்ளோம் எனவே இங்கே உதாரணமாக தொடர்ச்சியைப் பார்க்க நாம் xrcos மற்றும் yrsin வை வைக்கலாம் பின்னர் இது வெறுமனே இங்கே r2 ஆக மாறும் பின்னர் 2 r3 மற்றும் 3r3 மற்றும் மற்றும் எல்லை r→0 வரும் எனவே இந்த வழக்கில் நியூமெரேட்டரில் 1 r இருக்கும் மற்றும் இங்கே மீதமுள்ள உறுப்புகள் வரைமுறைக்கு உட்பட்டவை எனவே இது 0 க்கு செல்லும் எனவே செயல்பாடு தொடர்ச்சியானது மற்றும் பகுதி பங்குகள் உள்ளன எனவே எதுவும் சாத்தியம் செயல்பாடு தொடர்ச்சியாக இல்லாதபோது பகுதி வழித்தோன்றல்கள் உள்ளன அல்லது செயல்பாடு தொடர்ச்சியாக இருந்தபோது பகுதி வழித்தோன்றல் இருக்காது என்ற உதாரணத்தைக் கண்டோம் இந்த வழக்கில் செயல்பாடு தொடர்ச்சியாக இருக்கிறது மற்றும் பகுதி பங்குகள் உள்ளன எனவே இந்த உதாரணம் மீண்டும் பகுதி வழித்தோன்றல்களை x மற்றும் y தொடர்பாக கணக்கிட மற்றும் நீங்கள் இந்த பகுதி வழித்தோன்றல்களின் தொடர்ச்சியைப் பற்றி விவாதிப்பீர்கள் எனவே இங்கே x y≠0 0 போது fxஇருக்கிறது எனவே x y≠0 0 ஆக இருக்கும் நமக்கு இந்த நல்ல செயல்பாடு இருக்கிறது பிரச்சனை 0 இல் உள்ளது அங்கு நாம் தனித்தனியாக 0 என வரையறுக்க வேண்டும் எனவே x y≠0 0 போது நாம் இந்த செயல்பாடு மற்றும் நாம் இந்த y ஐ மாறிலியாக கொண்டு இங்கே x ன் பகுதி வழித்தோன்றலை எடுக்க முடியும் எனவே x ஐ பொறுத்து ஒரு பகுதி வழித்தோன்றலை கணக்கீடு செய்யும் போது நாம் வழக்கமான கணக்கீடுகளை பின்பற்ற முடியும் எனவே இங்கே x2y2 மற்றும் ஸ்கொயர் ரூட் எனவே பின்னர் நாம் நியூமெரேட்டரில் இந்த y ஐ மாறிலியாக கொண்டு வழித்தோன்றல் எடுக்கும் போது இது ஹோல் ஸ்கொயராக இருக்கும் எனவே இங்கே x ஆப் x y பொறுத்ததான பகுதி வழித்தோன்றல் y என்று கிடைக்கும் பின்னர் மைனஸ் x y இங்கே பகுதி வழித்தோன்றல் 12 ஆக இருக்கும் பின்னர் இங்கே இது x2y2 மற்றும் நாம் x ஐ பொறுத்து பகுதி வழித்தோன்றலை எடுக்கிறோம் எனவே இந்த 2 x வரும் மற்றும் இந்த 2 ரத்து ஆகும் பின்னர் நாம் இங்கே இந்த x2y2 ல் y உறுப்பை பெருக்க முடியும் பின்னர் நம்மிடம் மைனஸ் இருக்கிறது எனவே இந்த ஈவு விதி படி இங்கே மீண்டும் இந்த உறுப்பு அங்கு செல்லும் எனவே x2y2 எனவே இது yx2y2 ஆக மாறும் மேலும் மைனஸ் இந்த x2y மற்றும் பின்னர் டிவைடட் பை இந்த x2y2 உறுப்பு மற்றும் இதுவும் வரும் எனவே இது 3 பை 2 என்று மாறும் 1 மற்றும் இந்த பாதி அதை 32 என்று மாற்றும் எனவே இங்கே இந்த x2y ரத்து செய்யப்படும் நமக்கு y3 கிடைக்கும் சரியாக இந்த உறுப்பு y3x2y232 இங்கே இருக்கிறது அதே போல் நாம் y ஐ பொறுத்து இந்த fy ஐ கணக்கிட முடியும் எனவே செயல்பாடுகளின் சமச்சீர் காரணமாக நாம் y க்கு பதிலாக xஐ மாற்றுகிறோம் எனவே நமக்கு இது கிடைத்தது fxxyy3x2y232xy≠00 0elsewhere fxxyy3x2y232xy≠00 0elsewhere இங்கே இந்த பகுதி வழித்தோன்றல் x பொறுத்து இருக்கிறது நாம் அடிப்படை வரையறைகள் கொண்டு இந்த வரையறையை கணக்கிட வேண்டும் எனவே நாம் 0 0 ல் fx என்ன என்பதை இங்கே பயன்படுத்த வேண்டும் எனவே பூஜ்ஜியமற்ற புள்ளியில் நாம் நேரடியாக இங்கிருந்து கணக்கிடமுடியும் மற்றும் 0 0 ல் நாம் அடிப்படை வரையறைகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே Δx 0 க்கு செல்கிறது மற்றும் நம்மிடம் fΔx0 f00Δx உள்ளது இங்கே ஒரு ஆர்க்யூமென்ட் 0 என்றால் f0 0 0 ஆகிறது எனவே இந்த செயல்பாடு 0 ஆக மாறும் எனவே நமக்கு 0 0x கிடைக்கும் எனவே இது 0 ஆக மாறும் எனவே நாம் இங்கே 0ஐ பயன்படுத்துகிறோம் ஆனால் நாம் 0 பகுதி வழித்தோன்றலை பெற இந்த அடிப்படை வரையறை பயன்படுத்த வேண்டும் எனவே இங்கே நமக்கு 0 கிடைக்கும் இப்போது அடுத்ததற்கு செல்வோம் எனவே நாம் தொடர்ச்சி பற்றி விவாதிக்க வேண்டும் எனவே தொடர்ச்சியைப் பற்றி விவாதிக்க இதன் வரம்பு என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த செயல்பாட்டின் வரம்பு 0 என்றால் பின்னர் செயல்பாடு தொடர்ச்சியானது இல்லையெனில் அது தொடர்ச்சியானது அல்ல எனவே நாம் இங்கே அந்த வரம்புகளை சரிபார்க்க வேண்டும் இந்த வழக்கில் நாம் xrcos yrsin க்கு பதிலாக வேறொன்றை வைக்கிறோம் எனவே நமக்கு இங்கே r3 கிடைக்கும் மற்றும் இங்கே r3 எனவே r க்யூப் ரத்து செய்யப்படும் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த வரம்பு θவை பொறுத்தது எனவே இது தொடர்ச்சியானது அல்ல எனவே இந்த வரம்பு இல்லை என்பதால் இந்த fx y தொடர்ச்சியானது அல்ல ஏனெனில் வரம்பு θவை பொறுத்தது தொடர்ச்சிக்கு வரம்பு இருக்க வேண்டும் மற்றும் அது 0 0 மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த வழக்கில் வரம்பு இல்லை எனவே இந்த பகுதி பங்குகள் தொடர்ச்சியானவை அல்ல நாம் fy க்கு இதே போன்ற கணக்கீடு செய்ய முடியும் எனவே இரண்டு பகுதி பங்குகள் fx மற்றும் fy அவை தொடர்ச்சியானவை இல்லை ஒரு r பகுதியில் தொடர்ச்சிக்கு போதுமான அளவு ஒரு முடிவு உள்ளது எனவே ஒரு செயல்பாட்டு fx yக்கு fx மற்றும் fy என்ற பகுதி வழித்தோன்றல்கள் இருந்தால் ஒரு பகுதி R முழுவதும் இருந்தால் இந்த பகுதி வழித்தோன்றல்கள் இங்கே ஒரு எண் M மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன அந்த பகுதியில் fx x y எல்லைக்குட்பட்டது மற்றும் fx மேலும் fy ம் எல்லைக்கு உட்பட்டவை அங்கு இந்த M x மற்றும் y இலிருந்து சுயாதீனமாக உள்ளது எனவே பின்னர் fx y எல்லா இடங்களிலும் தொடர்ந்து உள்ளது எனவே மீண்டும் தொடர்ச்சிக்கு இது ஒரு போதுமான நிபந்தனையாகும் எனவே பகுதி பங்குகள் இருந்தால் மற்றும் அவை எல்லைகளாக இருந்தால் செயல்பாடு தொடர்ந்து இருக்கும் மற்றும் இந்த தொடர்ச்சியை விவாதிக்க போதுமான நிபந்தனையை x0y0 ல் நாம் கொண்டிருக்க முடியும் எனவே பகுதி பங்குகளில் ஒன்று இருந்தால் மற்றும் நெய்பர்ஹுட்டில் இருந்தால் நாம் நெய்பர்ஹுட் பற்றி பேசவேண்டும் எனவே பகுதி வழித்தோன்றல்களில் ஒன்று இருந்தால் மற்றும் இந்த சுற்றுப்புறத்தில் எல்லையாக இருந்தால் மற்றொன்று இந்த x0 y0 புள்ளியில் இருந்தால் பின்னர் செயல்பாடு புள்ளி x0 y0 ல் தொடர்ச்சியாக இருக்கிறது என்று சொல்ல முடியும் சரியா எனவே இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதி வழித்தோன்றல்கள் பின்வரும் சொற்பொழிவுகளில் பயன்படுத்தப்படும் எனவே ஐ பொறுத்த இந்த வரையறையை நாம் பல விரிவுரைகளில் பயன்படுத்தப் போகிறோம் எனவே இங்கே x பொறுத்து எடுக்கப்பட்ட இந்த அதிகரிப்பு மற்றும் இந்த ஈவுக்கு நாம் வரம்பு இருந்தால் வரம்பு எடுக்க வேண்டும் நாம் அதை xஐ பொறுத்ததற்கான பகுதி வழித்தோன்றல் எனக் கூறுகிறோம் மற்றும் yஐ பொறுத்ததற்கான பகுதி வழித்தோன்றலுக்கு அதையே நாம் கூறுகிறோம் இவை தான் இந்த விரிவுரை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் மிகவும் நன்றி